எனவே குறைந்த சக்தி வடிவமைப்பு குறித்த விவாதத்துடன் நாம் தொடர்கிறோம் நம் கடைசி சொற்பொழிவை நீங்கள் நினைவு கூர்ந்தால் CMOS சுற்றுகளில் மின் பரவலின் வெவ்வேறு ஆதாரங்களைப் பற்றி நாம் பேசினோம் இந்த விரிவுரையில் சில வடிவமைப்பு மாற்றங்களைச் செய்வதன் மூலம் சில வடிவமைப்பு விதிகளைப் பின்பற்றி வடிவமைப்பு மாற்றங்கள் இதுபோன்ற பல்வேறு நுட்பங்கள் உள்ளன அவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்பதன் மூலம் நாம் எவ்வாறு மின்சக்தியைக் கட்டுப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம் என்பது குறித்த சில விவாதங்களைத் தொடங்குவோம் எனவே இன்று இங்கே விவாதத்தின் தலைப்பு சக்தியைக் குறைப்பதற்கான நுட்பங்கள் நான் நுட்பங்களைப் பற்றி பேசும்போது இந்த நுட்பங்கள் டிரான்சிஸ்டர் மட்டத்தில் சாதனங்களின் மட்டத்தில் செயல்படக்கூடும் என்பதைக் காண்போம் மேலும் அவை மிக உயர்ந்த வடிவமைப்பு மட்டங்களில் வேலை செய்யக்கூடும் கட்டிடக்கலை மட்டத்தில் இருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு சர்க்யூட் வடிவமைக்கும்போதெல்லாம் உயர் மட்டமாக இருந்தாலும் அவை இறுதியில் சக்தி சிதறலை மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் பாதிக்குமாறு சில வடிவமைப்பு முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆகவே எங்களிடம் டிரான்சிஸ்டர் லெவல் சர்க்யூட் இருந்தால் மட்டுமே நீங்கள் சக்தியைப் பற்றி கவலைப்படுவீர்கள் நீங்கள் சர்க்யூட்களை வடிவமைக்கும்போது மிக உயர்ந்த மட்டத்தில் மட்டுமல்ல நடத்தை மட்டத்திலும் இருக்கலாம் சில நுட்பங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றைப் பற்றி நாம் பேசுவோம் நீங்கள் அதைப் பின்பற்றலாம் அதன்பிறகு எங்களிடம் முழுமையான இறுதி சுற்று இருக்கும்போது மின்சாரம் சிதறல் குறித்து உங்களுக்கு சிறந்த கட்டுப்பாடு கிடைக்கும் எனவே அவற்றைப் பற்றி நாம் பேசும் நுட்பங்கள் முதன்மையாக டைனமிக் பவர்ஐ குறைப்பதற்கும் நிலையான சக்தியைக் குறைப்பதற்கும் இருக்கும் எனவே டைனமிக் பவர்ஐ குறைப்பதற்காக நமது கடைசி சொற்பொழிவின் போது பெற்ற வெளிப்பாட்டை நினைவுகூருவோம் ஒரு பொதுவான CMOS கேட்டுக்கு டைனமிக் பவர் சிதைவு இது போன்ற ஒரு வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது என்று நாங்கள் கூறினோம் ஆல்பா என்பது செயல்பாட்டுக் காரணியாகும் வெளியீடு எவ்வளவு அடிக்கடி நிலையை மாற்றுகிறது அதாவது அது சார்ஜ் அல்லது டிஸ்சார்ஜ் ஆகும் C என்பது சுமை கொள்ளளவு VDD மின்சாரம் மின்னழுத்தம் மற்றும் f என்பது கடிகாரத்தின் அதிர்வெண் இப்போது நீங்கள் குறைப்பதைப் பற்றி பேசும்போது இந்த 4 அளவுருக்களில் ஒன்றை குறைக்கலாம் எனவே இந்த உத்திகள் இந்த 4 ஐக் குறைக்கலாம் எனவே செயல்பாட்டுக் காரணியைக் குறைக்க விரும்புகிறோம் என்று கூறும்போது கடிகார கேட்டிங் ஸ்லீப் மோட் போன்ற நுட்பங்கள் உள்ளன இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் கடிகார கேட்டிங் என்பது சில நேரங்களில் நமக்கு தேவையில்லை கடிகாரத்தை ஒரு சர்க்யூட்டுக்குள் வராமல் தடுக்கலாம் எனவே கடிகாரத்தை முடக்க முடிந்தால் செயல்பாடுகளும் நின்றுவிடும் எனவே ஆல்பா இயற்கையாகவே குறைந்துவிடும் இதேபோல் நீங்கள் C சிறிய டிரான்சிஸ்டர்கள் குறுகிய கம்பிகள் சிறிய விசிறி அவுட்கள் போன்ற பல நுட்பங்கள் மூலம் சுமை கொள்ளளவைக் குறைக்க முயற்சிக்கவும் குறைக்கவும் முயற்சி செய்யலாம் VDD ஐக் குறைப்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது சதுரமாகத் தோன்றுகிறது எனவே விநியோக மின்னழுத்தத்தைக் குறைப்பதும் மிகவும் பொதுவான நுட்பமாகும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் விநியோக மின்னழுத்தத்தைக் குறைக்கும்போது உங்கள் தாமதமும் அதிகரிக்கத் தொடங்குகிறது எனவே இது ஒரு வர்த்தகம் போன்றது நிச்சயமாக கடைசியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவைத் தாண்டி செயல்திறனை தியாகம் செய்யாமல் நிச்சயமாக அதிர்வெண்ணைக் குறைக்க முடியும் எனவே உங்கள் சர்க்யூட்க்கு ஒரு பவர் டவுன் பயன்முறை இருக்கக்கூடும் இது தானாகவே அதிர்வெண்ணைக் குறைக்கும் இப்போது நிலையான சக்தியைக் குறைப்பதற்காக வெளியீட்டை மாற்றும்போதெல்லாம் நிலையான சக்தி நுகரப்படும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள் எனவே சிறிது நேரத்தில் புல் அப் மற்றும் புல் டௌன் நடக்கிறது எனவே நாம் பல நுட்பங்களின் கலவையைப் பயன்படுத்தலாம் எனவே விகிதாசார சர்க்யூட் பயன்படுத்தலாம் விகித சர்க்யூட் என்பது வழக்கமான CMOS வகையான ஒரு சர்க்யூட் ஆகும் அங்கு ஒரு புல் அப் நெட்வொர்க் மற்றும் ஒரு புல் டவுன் நெட்வொர்க் உள்ளது எனவே டைனமிக் CMOS போலல்லாமல் புல் அப் நெட்வொர்க் ஒரு தனி டிரான்சிஸ்டர் அல்ல என்று நான் சொன்னேன் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் ஒரு சுற்றுவட்டத்திலிருந்து எடுக்கப்படுகிறது இது ஒரு மின்னழுத்த வகுப்பி போல் தோன்றுகிறது இது பொதுவாக ஒரு விகித சுற்று மூலம் நாம் குறிப்பிடுகிறோம் எனவே நாம் விகித சுற்று வைத்திருக்கும் போதெல்லாம் தொடரில் பல கேட்கள் இருக்கும் எனவே இந்த வகையான மாறுதல் மின்சாரம் பாயும் வாய்ப்பு குறைவாகிவிடும் இதனால் அது தானாகவே குறையும் மேலும் நாம் குறைந்த த்ரெஸ்ஹோல்டு சாதனங்களைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் டிரான்சிஸ்டரின் த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தத்தைக் குறைத்தால் இந்த நிலையான சக்தியும் குறைகிறது இது ஒரு நுட்பமாகும் நிச்சயமாக நிலையான சக்தியில் கசிவு சக்தியும் அடங்கும் எனவே கசிவு குறைப்பு நுட்பத்தில் அடுக்கப்பட்ட சாதனங்கள் போன்ற பல வழிகளும் அடங்கும் அதாவது தொடர்ச்சியான டிரான்சிஸ்டர்கள் உடல் சார்பு நாங்கள் அடி மூலக்கூறு சார்பு மின்னழுத்தத்தை மாற்றுகிறோம் வெப்பநிலை செயல்பாட்டைக் குறைக்கிறோம் பல நுட்பங்கள் உள்ளன ஏனெனில் இவை கசிவு மின்னோட்டத்தை நேரடியாக பாதிக்கின்றன அங்கே இன்னும் பல நுட்பங்கள் இருக்கலாம் எனவே முறைகளை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் முதலில் கொஞ்சம் திரும்பிச் சென்று ஆல்பாவைக் குறைப்பதற்கான ஒரு வழியாக கடிகார கேட்டிங் அணுகுமுறையைப் பார்த்தோம் எனவே வளாகத்தில் ஒரு மின்சுற்று மின்சாரம் சிக்னல் மாற்றம் செயல்பாடு அல்லது ஆல்பாவைப் பொறுத்தது அடிப்படையில் அது கடிகார வாயிலை உள்ளடக்கியது எனவே கடிகாரம் என்பது முழு அமைப்பின் மூளை போல செயல்படும் ஒரு சமிக்ஞையாகும் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் எனவே கடிகார மாற்றங்கள் நிகழும் போதெல்லாம் அனைத்து மின் கூறுகளும் ஒத்திசைவில் செயல்படுகின்றன எனவே இந்த கடிகாரமானது சுற்றுகளின் பல்வேறு பகுதிகளில் செயல்பாடுகளைத் தூண்டுகிறது எனவே உள்ளுணர்வாகப் பேசினால் தற்போது சர்க்யூட்டில் ஒரு பகுதி பயன்படுத்தப்படாமல் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அந்த பகுதியிலிருந்து கடிகாரத்தை ஏன் முழுமையாக அணைக்கக்கூடாது எனவே அந்த பகுதியையாவது சமிக்ஞை மாற்றும் செயல்பாடு நிறுத்தப்படும் எனவே மின் நுகர்வு குறைவாகிவிடும் இது கடிகார வாயிலுக்கு பின்னால் உள்ள அடிப்படை யோசனை ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நினைவிருக்கிறது நீங்கள் சோதனை பொறியாளராக இருந்தால் உங்கள் பணி சோதனை செய்ய வேண்டுமென்றால் கடிகார கேட்டிங் ஒரு நல்ல யோசனை அல்ல என்று நீங்கள் கூறுவீர்கள் நீங்கள் கடிகார கேட்டிங் செய்தால் சோதனை செய்யும் பணி மிகவும் கடினமாகிவிடும் ஏனென்றால் அந்த வாயிலில் ஏதேனும் பிழை ஏற்பட்டால் கடிகாரம் அனைத்தும் சேர்ந்து துணை சர்க்யூட்டுக்கு வருவதை நிறுத்திவிட்டால் அந்த துணை சர்க்யூட் வட்டத்தை சோதிக்க எனக்கு வழி இருக்காது ஆனால் குறைந்த சக்தியைக் கருத்தில் கொண்டால் கடிகார கேட்டிங் சக்தியைக் கணிசமாகக் குறைப்பதற்கான மிக எளிய நுட்பமாகக் கருதப்படுகிறது எனவே இது மீண்டும் வர்த்தகம் செய்வதற்கான ஒரு விஷயமாகும் எனவே நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் நான் சொல்வது என்னவென்றால் செயலில் இல்லாத அந்த செயல்பாட்டு தொகுதிகளிலிருந்து கடிகார சமிக்ஞையை அணைக்கிறோம் இது சில கூடுதல் வன்பொருள்களை உள்ளடக்கியிருக்கலாம் மற்றும் இந்த கூடுதல் வன்பொருள் காரணமாக கடிகார சமிக்ஞையில் சில கூடுதல் தாமதம் அல்லது வளைவு இருக்கலாம் இதுவும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற ஒரு எளிய காட்சி என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அங்கு ஒரு சர்க்யூட் தொகுதி உள்ளது என்னிடம் ஒரு பதிவு உள்ளது அங்கு உள்ளீடு ஏற்றப்படும் அது செயல்பாட்டு அலகுக்கு அளிக்கப்படுகிறது மற்றும் பதிவு ஒரு கடிகாரத்தால் ஏற்றப்படுகிறது எனவே இந்த கடிகாரத்திற்கு நேரடியாக பதிவேட்டில் அளிப்பதற்கு பதிலாக கடிகாரத்தைத் தேர்ந்தெடுத்து இயக்க அல்லது முடக்க முடக்கு எனப்படும் மற்றொரு சமிக்ஞையையும் பயன்படுத்துகிறேன் எனவே செயல்பாட்டு அலகு தேவையில்லை என்று எனக்குத் தெரிந்தவுடன் முடக்கு சமிக்ஞையை 1 ஆக அமைப்பேன் இந்த OR கேட்டின் வெளியீடு நிலையானதாக இருக்கும் பதிவின் மதிப்பு மாறாது எனவே செயல்பாட்டு அலகில் சமிக்ஞை மாற்றம் இருக்காது எனவே கேட் கடிகாரத்தை நன்றாக முடக்கலாம் ஆனால் நிச்சயமாக கடிகாரத்தை முடக்குவதற்கு உங்களுக்கு சில கூடுதல் தர்க்கங்கள் தேவைப்படும் ஏனெனில் இந்த சூழ்நிலையைப் பொறுத்து இந்த செயல்பாட்டு அலகு எப்போது தேவைப்படும் எப்போது தேவையில்லை என்பதை நீங்கள் முடிவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சமிக்ஞையை உருவாக்க உங்களுக்கு சில கூடுதல் தர்க்கங்களும் சில கூடுதல் கட்டுப்பாட்டு அலகும் தேவை எனவே அந்த கூடுதல் சர்க்யூட் கூடுதல் சக்தியையும் நுகரக்கூடும் மேலும் இந்த கடிகார நெட்வொர்க்கை நீங்கள் வடிவமைக்கும்போது நாம் இதை முன்பே விரிவாகக் கண்டதை போல தாமதத்தை சமப்படுத்த முயற்சிக்கிறோம் இதனால் எங்களுக்கு 0 வளைவு கடிகார நெட்வொர்க் உள்ளது குறைந்தபட்சம் ஒரு வரை கடிகார சமிக்ஞைகள் எல்லா n முனையங்களையும் ஒரே நேரத்தில் அடைவதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது நாம் கூடுதல் OR கேட் செருகினோம் எனவே இந்த கடிகார சமிக்ஞை கூடுதல் கேட் தாமதத்தால் தாமதமாகிறது எனவே கூடுதல் வளைவு இருக்கும் எனவே வடிவமைப்பின் சரியான தன்மையை சரிபார்க்க வளைவு பகுப்பாய்வை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஆனால் நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒன்று நீங்கள் ஒரு கடிகார நெட்வொர்க்கைப் பார்க்கிறீர்கள் உங்களிடம் பல இடையகங்கள் இருப்பதை நினைவுபடுத்துகிறீர்கள் இப்போது இந்த OR கேட் நீங்கள் மாற்றக்கூடிய இடையகங்களில் ஒன்று பின்னர் குறைந்தபட்சம் தாமதம் சமநிலையில் இருக்கும் அந்த இடையகம் சிறிது தாமதத்தை எடுத்துக்கொண்டது இப்போது இடையகத்திற்கு பதிலாக இந்த OR கேட் படத்தில் வருகிறது இந்த OR கேட் தாமதத்திற்கு ஆளாக வேண்டும் தாமதம் அப்படியே இருக்கும் நீங்கள் கடிகார நெட்வொர்க்கில் சில மாற்றங்களைச் செய்கிறீர்கள் அந்த OR கேட்டை மாற்றியமைக்கவும் அந்த இடையகத்தை மாற்றவும் OR கேட்டை மாற்றவும் செய்கிறீர்கள் இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியமான உத்தி இதனால் வளைவு பிரச்சினை வராது எனவே இந்த இரண்டாவது பொதுவான அணுகுமுறை விநியோக மின்னழுத்த குறைப்பு ஆகும் இது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இந்த விநியோக மின்னழுத்தம் இந்த மாறும் சக்தியின் சதுரத்திற்கு விகிதாசாரமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது ஆராயப்பட்ட பல அணுகுமுறைகள் உள்ளன நிலையான அணுகுமுறை மேலும் மாறும் அணுகுமுறை நிலையான அணுகுமுறை என்ன கூறுகிறது என்றால் உங்கள் சுற்று பற்றி நீங்கள் பகுப்பாய்வு செய்கிறீர்கள் எனவே விநியோக மின்னழுத்தத்தை நீங்கள் குறைக்க முடியும் என்று நான் முன்பு சொன்னேன் அது உங்கள் சர்க்யூட் குறைந்த சக்தியை நுகரும் ஆனால் உங்கள் சர்க்யூட் மெதுவாக மாறும் எனவே உங்கள் சர்க்யூட் வட்டத்தை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் தாமதத்தின் அடிப்படையில் சர்க்யூட்களின் எந்த பகுதிகள் அவ்வளவு முக்கியமானவை அல்ல என்பதைக் கண்டறியலாம் ஒட்டுமொத்த செயல்திறனைப் பாதிக்காமல் அவற்றை சற்று மெதுவாக உருவாக்கலாம் எனவே நீங்கள் அந்த துணை சுற்றுகளை அடையாளம் காண முடிந்தால் அந்த தொகுதிகள் அல்லது துணை சர்க்யூட்களுக்கான மின்சார விநியோகத்தை குறைக்க முடியும் இது அடிப்படை யோசனை நீங்கள் அதை வடிவமைப்பு மட்டத்திலேயே நிலையான முறையில் செய்கிறீர்கள் இது நிலையான அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது நிலையான அணுகுமுறை பல்வேறு செயல்பாட்டு தொகுதிகள் மத்தியில் விநியோக மின்னழுத்தங்களின் விநியோகம் முன்னதாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது டைனமிக் அணுகுமுறை என்பது நீங்கள் சொல்வது போல் உள்ளது உங்களிடம் ஒரு செயலியில் ஒரு வழிமுறை உள்ளது அதை இயக்க இயக்க முறைமைக்கு அங்கீகாரம் இருக்கலாம் செயலியின் தற்போதைய சக்தி முறை என்னவாக இருக்கும் என்று இயக்க முறைமை சொல்ல முடியும் பவர் அப் பவர் டவுன் அதிவேகம் மெதுவான வேகம் எண்று நீங்கள் பவர் பயன்முறையை சில அர்த்தத்தில் மாறும் வகையில் வரையறுக்கலாம் எனவே இங்கே சக்தி மின்னழுத்தங்களை தேவைக்கேற்ப மாற்றலாம் எனவே இந்த அணுகுமுறைகளில் சிலவற்றை சித்திரமாகப் பார்ப்போம் நிலையான மின்னழுத்த குறைப்பை நான் இங்கே ஒரு எளிய எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் ஒரு சர்க்யூட்டில் எனக்கு 3 செயல்பாட்டு தொகுதிகள் உள்ளன என வைத்துக்கொள்வோம் இவை இந்த 3 செவ்வகத் தொகுதிகளால் காட்டப்படுகின்றன இந்த மையத் தொகுதி வேகமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இந்த இரண்டு தொகுதிகள் மெதுவாக இயங்கினால் எனக்கு கவலையில்லை எனவே நான் என்ன செய்வது நான் ஒரு ஜோடி விநியோக மின்னழுத்த தண்டவாளங்களைப் பயன்படுத்துகிறேன் ஒன்று குறைந்த விநியோக மின்னழுத்தத்திற்கானது மற்றொன்று அதிக விநியோக மின்னழுத்தத்திற்கானது எனவே வேகமாக இயங்க வேண்டிய தொகுதிகள் அதிக விநியோக மின்னழுத்தத்துடன் வழங்கப்படுகின்றன மேலும் மெதுவாக இயங்க வேண்டிய தொகுதிகள் குறைந்த விநியோக மின்னழுத்தத்துடன் வழங்கப்படுகின்றன மேலும் இது ஒரு நிலையான வழியில் செய்யப்படுகிறது அதாவது எப்போதும் நிலையானது இந்த விநியோகம் எப்போதும் நிலையானது ஆனால் இந்த கூடுதல் மின் நெட்வொர்க்குகளை நீங்கள் காணலாம் இது ரூட்டிங் செய்யப்பட வேண்டும் ஒரு மின்சாரம் விநியோக மின்னழுத்தத்திற்கு பதிலாக இப்போது எங்களிடம் இரண்டு மின்சாரம் மின்னழுத்தங்கள் உள்ளன எனவே கூடுதல் மின்சாரம் வழங்கும் நெட்வொர்க்குகள் தேவைப்படுகின்றன பவர் ரூட்டிங் மிகவும் சிக்கலாகிறது இதை நாங்கள் பின்னர் சிறிது பார்ப்போம் சில சிக்கல்கள் உள்ளன எனவே நீங்கள் இந்த தொகுதியிலிருந்து வரும் சுற்று வெளியீட்டை இந்த தொகுதியில் உள்ள ஒரு சுற்று உள்ளீடு வரை இயக்கும்போது இந்த இரண்டு சுற்றுகள் இரண்டு வெவ்வேறு மின்னழுத்தங்களில் வேலை செய்வதை காண்கிறீர்கள் எனவே சில நேரங்களில் சில மின்னழுத்த நிலை மொழிபெயர்ப்பு தேவைப்படலாம் எனவே இந்த இடைமுகங்களுக்கு உங்களுக்கு சில சிறப்பு கவனம் தேவை இப்போது மாறும் அணுகுமுறையைப் பார்ப்போம் எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் இயக்க மின்னழுத்தத்தையும் அதிர்வெண்ணையும் சரிசெய்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம் மின்னழுத்தம் மட்டுமல்ல அதிர்வெண்ணையும் செயல்திறன் தேவைக்கு ஏற்ப மாறும் வகையில் சரிசெய்யலாம் ஒரு நவீன நாள் செயலியின் கட்டமைப்பு மற்றும் அறிவுறுத்தல்களைப் பொதுவாக பார்த்தால் செயலிகளில் பல சக்தி முறைகள் இருப்பதைக் காண்பீர்கள் முன்னதாக செயலிகளில் சக்தியை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் இப்போது சந்தைக்கு வந்த பெரும்பாலான செயலிகள் மடிக்கணினிகளில் உள்ளன மடிக்கணினியில் பல சக்தி முறைகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அவற்றில் ஒன்றை நீங்கள் அமைக்கலாம் செயலி இந்த வகையான உள்ளமைவை ஆதரிப்பதால் இது சாத்தியம் நான் உயர் செயல்திறன் பயன்முறையை விரும்புகிறேன் அல்லது குறைந்த செயல்திறனை விரும்புகிறேன் ஆனால் அதிக பேட்டரி பயன்முறை அதாவது பேட்டரியிலிருந்து குறைந்த ஆற்றலை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் நான் அது போன்ற நீண்ட நேரம் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று செயலியிடம் நீங்கள் சொல்லலாம் எனவே இரண்டு பயன்முறையும் இருக்கலாம் பல இடைநிலை நிலைகளும் இருக்கலாம் ஒரு தீவிரத்தில் இது உயர் செயல்திறன் பயன்முறையாக இருக்கலாம் அங்கு மின்சாரம் விநியோக மின்னழுத்தம் மற்றும் நிச்சயமாக செயல்பாட்டின் அதிர்வெண் அதிகமாகும் நீங்கள் ஒரு சக்தி சேமிப்பு பயன்முறையை வைத்திருக்க முடியும் அதில் குறைந்த விநியோக மின்னழுத்தம் நிச்சயமாக செயல்பாட்டின் அதிர்வெண் குறைவு பல இடைநிலை நிலைகளும் இருக்கலாம் எனவே இந்த மாறும் அணுகுமுறை நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது ஏனெனில் பயனரைப் பொறுத்து நீங்கள் இயங்கும் நிரல்களையும் பொறுத்து நீங்கள் சக்தி நிலை அல்லது செயல்திறன் அளவை சரிசெய்ய முடியுமள்ளவா ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் மறுகட்டமைக்கும்போது ஒரு பயன்முறையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போது அதற்கு பல மில்லி விநாடிகள் ஆகலாம் எனவே நீங்கள் இந்த மாற்றங்களை அடிக்கடி செய்யக்கூடாது இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதை செயல்படுத்த உங்களுக்கு சில கூடுதல் தர்க்கங்கள் தேவை இப்போது உண்மையில் இங்கே இந்த பல மின்னழுத்தம் எவ்வாறு ஒரு சிப்பில் பொருத்தப்படலாம் என்பதை நாம் சொல்கிறோம் நீங்கள் சில மின்னழுத்த தீவுகளைக் கொண்டிருக்கலாம் இந்த செல்கள் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு நிலையான செல் வகையை பார்ப்போம் இந்த ஆரஞ்சு மற்றும் நீலம் இவை இரண்டு வெவ்வேறு மின்னழுத்த அளவைக் குறிக்கலாம் ஆரஞ்சு VDD உயர்வை குறிக்கலாம் நீலம் VDD குறைவாக இருப்பதைக் குறிக்கலாம் எனவே அதிக செயல்திறன் கொண்ட அனைத்து கலங்களும் இந்த ஆரஞ்சு வரிசைகளில் வைக்கப்படும் மற்றும் குறைந்த செயல்திறன் அனைத்தும் நீல வரிசைகளுக்கு வைக்கப்படும் சரி ஒரு ASIC இல் அல்லது முழு தனிப்பயன் வடிவமைப்பிலும் நீங்கள் ஒரே மாதிரியான தத்துவத்தைக் கொண்டிருக்கலாம் அல்லது உங்களிடம் தன்னிச்சையான தொகுதிகள் இருக்கலாம் அவற்றில் சில நீலத் தொகுதிகள் அவற்றில் சில ஆரஞ்சுத் தொகுதிகள் உங்களுக்குத் தேவையான இடங்களில் அவற்றை உங்கள் சிப்பில் வைக்கலாம் இப்போது இதை நீங்கள் பொதுமைப்படுத்த விரும்பினால் நீங்கள் வெவ்வேறு மின்னழுத்தத்தை அனுமதிக்கலாம் இவை தீவுகள் வெவ்வேறு மின்னழுத்த தீவுகள் என்று அழைக்கப்படுகின்றன இது போன்ற ஒரே வரிசையில் கூட நீங்கள் வெவ்வேறு தீவுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே அதே நிலையான செல் வரிசையில் கூட நீங்கள் சில குறைந்த செயல்திறனைக் கொண்டிருக்கலாம் விநியோக மின்னழுத்தத்தை வெறுபடுத்தி சில உயர் செயல்திறன் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் இதைச் செய்தால் இந்த விநியோக மின்னழுத்தத்தை ரூட்டிங் செய்வது மிகவும் கடினமாகிவிடும் அவற்றை நீங்கள் ஒன்றாகக் கலந்தால் எனவே நான் முன்பு கூறியது போல் நீங்கள் எப்போது குறைந்த விநியோக மின்னழுத்தத்துடன் அதிக விநியோக மின்னழுத்தத்திற்கு சர்க்யூட் ஓட்டுகிறீர்களோ அல்லது நேர்மாறாக ஓட்டுகிறீர்களோ உங்களுக்கு ஒரு நிலை மாற்றி தேவைப்படலாம் எனவே நான் இந்த சர்க்யூட் பற்றிய விவரங்களுக்கு செல்லவில்லை எனவே அதிக விநியோக மின்னழுத்தத்தில் இயங்கும் ஒரு சர்க்யூட் உங்களிடம் இருக்கும்போதெல்லாம் குறைந்த விநியோக மின்னழுத்தத்திலிருந்து இயங்கும் ஒரு சுற்றுவட்டத்திலிருந்து நீங்கள் அதை அளிக்கிறீர்கள் என்றால் பின்னர் இந்த VDDL உயர்வாக 1 ல் இருக்கும்போது கூட இது VDDH க்கு சமமாக இருக்காது அது VDDH க்கு குறைவாக இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன் அதுமட்டுமின்றி இந்த டிரான்சிஸ்டர் இன்னும் பலவீனமாக இருக்கலாம் மற்றும் ஒரு சிறிய மின்னோட்டம் பாயக்கூடும் எனவே நிலை மொழிபெயர்ப்புகளைச் செய்ய உங்களிடம் பல சர்க்யூட்கள் உள்ளன முதல் சர்க்யூட் உங்களுக்கு இரண்டு விநியோக மின்னழுத்தங்கள் தேவைப்படும் ஒரு சுற்று இருப்பதைப் போல ஒரு வாயில் குறைந்த விநியோக மின்னழுத்தத்துடன் செயல்படுகிறது ஆனால் இந்த சுற்றில் எங்களிடம் ஒற்றை விநியோக மின்னழுத்தம் உள்ளது எனவே இந்த கசிவு மின்னோட்டத்தை ஏற்படுத்தாமல் மின்னழுத்த மாற்றத்தை மேற்கொள்ள இந்த சுற்றுகளில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் நாங்கள் எந்த அக்கறையும் எடுத்துக் கொள்ளாவிட்டால் இந்த கசிவு ஒரு பெரிய பிரச்சினையாக இருக்கும் இந்த குறைந்த மற்றும் உயர் VDD தொகுதிகளை ஒரே வரிசையில் கலக்கக்கூடிய தீர்வை இங்கே தருகிறேன் நீங்கள் ஒரு பவர் கிரிட் போன்ற ஒன்றை வரையறுக்கிறீர்கள் போல செங்குத்தாக நீங்கள் பல கம்பிகளை இயக்குகிறீர்கள் குறைந்த VDD உயர் குறைந்த உயர் குறைந்த உயர் என்று மாற்றி மாற்றி இந்த தொகுதிகளை நீங்கள் அவ்வாறு வைக்கிறீர்கள் அவை மின்னழுத்த கட்டத்துடன் சீரமைக்கப்படுகின்றன ஆரஞ்சு போன்றவற்றை ஒரு முறை நீங்கள் சக்தி செய்ய விரும்பினால் அவை இந்த VDDH ரெயிலை அதன் வழியாக இயக்க வேண்டும் நீல நிறம் குறைந்தபட்சம் ஒரு VDDL வைத்திருக்க வேண்டும் இந்த ரயில் அவற்றின் வழியாக ஓடுகிறது எனவே இது ஒரு உக்தி அங்கு நீங்கள் இந்த சக்தி நிலைகள் பல மின்னழுத்த அளவுகளை செல் மின்னழுத்தத்துடன் ஒருங்கிணைக்கிறீர்கள் என்று சொல்லலாம் மின்னழுத்த தீவுகளை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் வைப்பினை ஒருங்கிணைக்கிறீர்கள் எனவே நெட்லிஸ்ட் மட்டத்திலேயே இந்த கலங்களில் எது அதிக விநியோக மின்னழுத்தத்துடன் செயல்படும் என்பதையும் எந்த கலங்கள் குறைந்த விநியோக மின்னழுத்தத்துடன் செயல்படும் என்பதையும் நீங்கள் வரையறுக்கிறீர்கள் அதன்படி நீங்கள் சரியான முடிவை எடுக்கிறீர்கள் நிச்சயமாக இது மிகவும் நெகிழ்வான விஷயம் நீங்கள் முழு விஷயத்தையும் மாறும் வழியில் செய்ய விரும்புகிறீர்கள் அதிர்வெண் மற்றும் மின்னழுத்த அளவிடுதல் நீங்கள் மாறும் வகையில் செய்கிறீர்கள் அதைச் செய்வதன் மூலம் உங்கள் தேவைக்கேற்ப செயலியின் செயல்திறன் அளவை சரிசெய்யலாம் இப்போது நீங்கள் பார்ப்பது போல கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட காரணி உங்களுக்கு வேண்டிய ஒரு சர்க்யூட்டில் சில நேரக் கட்டுப்பாடு உள்ளது போன்றது டெல்டாவின் தாமதத்திற்குப் பிறகு வெளியீட்டை உருவாக்க வேண்டிய ஒரு சர்க்யூட் போன்றது உங்கள் வடிவமைப்பில் நீங்கள் ஒரு வேகமான கடிகாரத்தைப் பயன்படுத்தும் வகையில் வடிவமைத்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் வெளியீடு டெல்டாவை விட மிகவும் முன்னதாகவே உருவாக்கப்படுகிறது அது நிச்சயமாக உங்கள் சரியான நிலையிலிருந்து ஒரு பிரச்சினை அல்ல ஆனால் மின்சாரம் சிதறல் பார்வையில் இருந்து தேவையில்லாமல் நீங்கள் குறைந்த சக்தியை உட்கொள்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த சர்க்யூட்டை அதிக அதிர்வெண் அல்லது அதிக VDD உடன் இயக்குகிறீர்கள் அது தேவை இல்லை ஏனெனில் நீங்கள் வெளியீட்டை சிறிது தாமதப்படுத்தியிருக்கலாம் எனவே ஒரு யோசனை என்னவென்றால் நீங்கள் அதிர்வெண்களை ஒரு நிலைக்கு மெதுவாக்குகிறீர்கள் இது உங்களுக்கு தேவையான நேர திட்டத்திற்குள் வெளியீட்டை உருவாக்க போதுமானது இதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இது எப்போதும் நேரக் கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் மிகக் குறைந்த விநியோக மின்னழுத்தத்தில் இயங்கும் எனவே நீங்கள் இரண்டு அணுகுமுறைகளைக் கொண்டிருக்கலாம் ஒன்று நீங்கள் அதிர்வெண் டைனமிக் அதிர்வெண் அளவிடுதல் ஆகியவற்றை மட்டுமே சரிசெய்கிறீர்கள் நீங்கள் அதிர்வெண்ணை சரிசெய்தால் பாருங்கள் நீங்கள் சக்தியை மட்டுமே சேமிக்கிறீர்கள் ஆனால் ஆற்றலை அல்ல ஏனென்றால் அதிர்வெண்ணை நீங்கள் அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் நீங்கள் அதிர்வெண்ணை அதிகரித்தால் நீங்கள் ஒரு கணக்கீட்டை வேகமாக முடிப்பீர்கள் அதிர்வெண்ணைக் குறைத்தால் நீங்கள் கணக்கீட்டை மெதுவாக முடிப்பீர்கள் ஆனால் ஒரு சர்க்யூட்டில் நிகழும் மாற்றங்களின் எண்ணிக்கை அப்படியே இருக்கும் எனவே மொத்த ஆற்றல் மாறாது உடனடி சக்தி அல்லது சராசரி சக்தியாக இருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் அதை நீண்ட காலத்திற்குச் செய்கிறீர்கள் சராசரி சக்தி குறைவாக இருக்கும் ஆனால் பேட்டரியில் இருந்து எடுக்கப்படும் சக்தியின் அளவு அதாவது ஆற்றல் மாறாது ஆனால் நீங்கள் டைனமிக் மின்னழுத்த அளவிடுதல் மற்றும் டைனமிக் அதிர்வெண் அளவிடுதல் இரண்டையும் செய்தால் சக்தி மட்டுமல்ல ஆற்றலும் மாற்றமடைகிறது ஏனென்றால் அதிர்வெண் மூலம் நீங்கள் பேட்டரியிலிருந்து மின்னோட்டத்தை வரைவதற்கான செயல்முறையை மெதுவாக்குகிறீர்கள் ஆனால் மின்னழுத்த அளவிடுதல் மூலம் மின்னோட்டத்தின் அளவைக் குறைக்கிறீர்கள் அதாவது நீங்கள் ஆற்றலைச் சேமிக்கிறீர்கள் எனவே அதைப் பார்ப்போம் டைனமிக் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் அளவிடுதல் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு பொதுவான அமைப்பைப் பற்றி நான் சொல்கிறேன் இதற்கு பின்வருபவை தேவைப்படும் எனவே பொதுவாக ஒரு கட்ட பூட்டு வளைய கட்டுப்பாட்டு சர்க்யூட் அடிப்படையிலான நிரல்படுத்தக்கூடிய கடிகார ஜெனரேட்டர் தேவைப்படலாம் எனவே ஒரு அமைப்பில் கடிகார அதிர்வெண் பரந்த அளவில் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது 33 மெகாஹெர்ட்ஸின் அதிகரிப்புகளில் 200 முதல் 700 மெகாஹெர்ட்ஸ் என்று சொல்லலாம் எனவே உங்களுக்கு ஒரு பரந்த வடிவமைப்பு இருப்பதைக் காண்கிறீர்கள் நீங்கள் கடிகார அதிர்வெண்ணை பல நிலைகளுக்கு சரியாக அமைக்கலாம் இதேபோல் உங்களிடம் ஒரு மின்சாரம் வழங்கல் நெட்வொர்க்கும் உள்ளது இது நிரல்படுத்தக்கூடியது இது குறைந்தபட்ச VDD மதிப்பை அமைக்கும் அந்த அமைப்பில் இது 32 நிலைகளில் 1 1 முதல் 1 6 வோல்ட் வரை உள்ளது இடையில் மின்னழுத்தத்தை பல நிலைகளுக்கு அமைக்கலாம் எனவே மீண்டும் இங்கே நீங்கள் மின்னழுத்தத்தையும் அதிர்வெண்ணையும் மிகச் சிறந்த கட்டுப்பாட்டுடன் மாற்றலாம் மூன்றாவதாக இந்த மின்னழுத்தம் அல்லது கடிகார அளவை அமைக்க ஒரு செயலியில் சில வழிமுறைகள் இருக்கும் என்று நான் சொன்னது போல இவை சில வன்பொருள் அறிவுறுத்தல்கள் வன்பொருள் நிலை அறிவுறுத்தல்கள் மற்றும் ஒரு கணினி அமைப்பில் இயக்க முறைமைக்கு இந்த விஷயங்களைத் துவக்குவது அல்லது நிரலாக்குவதற்கான பொறுப்பை ஒப்படைக்க முடியும் இதனால் அது தேவையான அதிர்வெண் மற்றும் விநியோக மின்னழுத்தத்தை அமைக்கும் அதாவது பணி நிறைவு காலக்கெடு பூர்த்தி செய்யப்படும் எனவே ஒரு கணினியில் அதிக சுமை இருந்தால் OS அதைக் கண்டறிந்து அது விரைவாக இயங்குவதற்காக VDD ஐ அதிவேகம் அல்லது அதிகரிக்கலாம் மற்றும் VDD நிலையானதாகிவிட்ட பிறகு அது கடிகார அதிர்வெண்ணையும் அதிகரிக்கக்கூடும் எனவே செயல்பாடுகளை விரைவாகச் செய்ய முடியும் ஆனால் மறுபுறம் கணினி இலகுவான சுமையில் இயங்கினால் நீங்கள் முதலில் கடிகாரத்தை மெதுவாக்கலாம் பின்னர் PLL புதிய அதிர்வெண்ணைப் பூட்டும்போது நீங்கள் VDDயை மெதுவாக்கலாம் இது வழக்கமாக செய்யப்படும் மாற்றங்களின் வரிசை சரியா இப்போது கசிவு குறைப்பு நுட்பங்களைப் பற்றி பேசுகையில் பல்வேறு முறைகள் உள்ளன எனவே நான் இதைப் பற்றிய விவரங்களுக்குச் செல்லவில்லை உங்களுக்கு ஒரு யோசனையைத் தருகிறேன் எனவே நீங்கள் டிரான்சிஸ்டர்கள் குவியலிடுதல் இரட்டை த்ரெஸ்ஹோல்டு பகிர்வு எனப்படும் நுட்பத்தைப் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் மாறி த்ரெஸ்ஹோல்டு கொண்டிருக்கலாம் இவை என்னவென்று பார்ப்போம் டிரான்சிஸ்டர் குவியலிடுதல் என்பது ஒரு வழக்கமான CMOS சர்க்யூட்டில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த டிரான்சிஸ்டர்களில் பலவற்றை நீங்கள் ஒரு தொடரில் இணைக்கிறீர்கள் யோசனை மிகவும் எளிது எனவே உங்களிடம் ஒரு சுற்று இருந்தால் ஒரு வெளியீட்டு முனை அல்லது ஒரு VDD முனையிலிருந்து உங்களிடம் சில டிரான்சிஸ்டர்கள் தரையில் உள்ளன பின்னர் கசிவு மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் ஏனெனில் இந்த டிரான்சிஸ்டர்கள் ஒவ்வொன்றும் அணைக்கப்படும் போது கூட அவை ஒருவித கசிவு எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் எனவே அவை பொதுவாக மிக அதிகமாக இருக்கும் ஆனால் இணையாக இதுபோன்ற டிரான்சிஸ்டர்கள் இருந்தால் இந்த கசிவு மின்சாரம் இணையான பாதைகளைக் கண்டுபிடிக்கும் மற்றும் பயனுள்ள கசிவு மின்னோட்டம் அதிகரிக்கும் ஆனால் உங்களிடம் இந்த டிரான்சிஸ்டர்கள் பல தொடரில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அனைத்து டிரான்சிஸ்டர்களின் எதிர்ப்பும் ஒட்டுமொத்த எதிர்ப்பும் சிலவாக இருக்கும் இது குறைந்த கசிவு மின்னோட்டத்தை ஏற்படுத்தும் இது எளிமையான அடிப்படை யோசனை எனவே உங்களிடம் ஒரு சர்க்யூட் இருந்தால் இந்த வகையான ஒரு டிரான்சிஸ்டர் தொடரில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் மொத்த கசிவு மின்னோட்டம் குறையும் இது மிகவும் வெளிப்படையானது இது பெரும்பாலான டிரான்சிஸ்டர்கள் புனையப்பட்டபோது மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்பட்ட நுட்பமாகும் எனவே வெவ்வேறு பகுதிகளின் ஊக்க அளவை மாற்றுவதன் மூலம் டிரான்சிஸ்டர்களின் த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தத்தை மாற்றலாம் எனவே டிரான்சிஸ்டர்களின் த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தங்கள் சாதனங்களின் வேகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த அணுகுமுறையின் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனை இது தான் எனவே எங்கள் சர்க்யூட் நெட்லிஸ்ட்டில் அதிக எண்ணிக்கையிலான டிரான்சிஸ்டர்கள் இருக்க முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த டிரான்சிஸ்டர்களில் சிலவற்றை நாம் குறைந்த த்ரெஸ்ஹோல்டு சில டிரான்சிஸ்டர்கள் உயர் த்ரெஸ்ஹோல்டு என வகைப்படுத்துகிறோம் குறைந்த த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தங்கள் வேகமாக இயங்குகின்றன ஆனால் அவை அதிக கசிவு மின்னோட்டத்தை ஏற்படுத்துகின்றன எனவே ஒரு வர்த்தக இடைவெளி உள்ளது எனவே பொதுவாக எனக்கு அதிக வேகம் தேவையில்லாத சர்கயூட் பகுதிகளுக்கு டிரான்சிஸ்டர்களை உயர் த்ரெஸ்ஹோல்டு டிரான்சிஸ்டர்களுக்கு அமைப்பேன் ஏனென்றால் குறைந்த பட்சம் எனது கசிவு மின்னோட்டம் குறைவாக இருக்கும் ஆனால் முக்கியமான பாதையில் விழும் சுற்றுகள் அல்லது பகுதிகளுக்கு அவை முடிந்தவரை வேகமாக செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அந்த டிரான்சிஸ்டர்களை குறைந்த த்ரெஸ்ஹோல்டு என்று வரையறுக்கிறேன் எனவே இந்த வழியில் நான் ஒன்று செய்ய முடியும் சில வகையான டிரான்சிஸ்டர்களை சிக்கலான பாதைகள் மற்றும் சுற்றுகளின் தாமதத் தேவைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அதிக வேகம் மற்றும் குறைந்த வேகம் என 2 செட்களாக பிரிக்கலாம் இதனால் எனது சுற்று திறமையான வழியில் இயங்குகிறது ஆனால் குறைந்த சக்தியை பயன்படுத்துகிறது எனவே டிரான்சிஸ்டர்களின் பகிர்வை நான் சொன்னது போல இரண்டு பிறிவுகளாக வரையறுக்கிறோம் அடிப்படை குறிக்கோள் என்னவென்றால் முக்கியமான பாதைகளின் தாமதங்களைக் குறைப்பதும் ஒட்டுமொத்த மின் நுகர்வு குறைந்த மட்டத்தில் வைத்திருப்பதும் ஆகும் பொதுவாக நீங்கள் மாறி த்ரெஸ்ஹோல்டு டிரான்சிஸ்டர்களைக் கொண்டிருக்கலாம் இங்கே நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் அங்கு இரண்டு த்ரெஸ்ஹோல்டு மட்டுமல்ல நுழைவாயிலை இறுதி நிலையிலிருந்து பல நிலைகளுக்கு மாற்றவும் முடியும் எனவே அதைச் செய்வது மிகவும் கடினம் அல்ல ஒரு டிரான்சிஸ்டரின் அடி மூலக்கூறு சார்பு மின்னழுத்தத்தை நீங்கள் மாற்ற முடிந்தால் அந்த மின்னழுத்தத்தை மாற்றுவதற்கான ஒரு வழிமுறை உங்களிடம் இருந்தால் த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தமும் மாறும் இந்த அணுகுமுறையின் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் எனவே இந்த புள்ளி ஏற்கனவே VTH ஐக் குறைத்தால் உங்கள் டிரான்சிஸ்டர்கள் வேகமாக மாறுகின்றன ஆனால் உங்கள் கசிவு மின்னோட்டம் மிக விரைவாக அதிகரிக்கிறது VTH ஐக் குறைக்கிறது ஒரு டிரான்சிஸ்டரை வேகமாக ஆக்குகிறது இவை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இரண்டு விஷயங்கள் எனவே அணுகுமுறை இதுபோல் செயல்படுகிறது எனவே உங்களிடம் இந்த டிரான்சிஸ்டர்கள் உள்ளன இந்த அடி மூலக்கூறு நீங்கள் இரண்டு மின்னழுத்த மூலங்களுடன் இணைக்கிறது V அடி மூலக்கூறு சார்பு நீங்கள் அவற்றை அடி மூலக்கூறு சார்பு மின்னழுத்தம் என்று அழைக்கிறீர்கள் P டிரான்சிஸ்டருக்கு ஒன்று N டிரான்சிஸ்டருக்கு ஒன்று எனவே உடல் சார்பு மின்னழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தத்தில் மாற்றம் உள்ளது இப்போது இந்த வரைபடம் உண்மையில் அடி மூலக்கூறு சார்பு மின்னழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் நீங்கள் த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தத்தை 0 4 வோல்ட்டிலிருந்து 0 9 வோல்ட் வரை பரந்த அளவிற்கு மாற்றலாம் என்பதைக் காட்டுகிறது எனவே இயக்க நேரத்தில் இந்த மின்னழுத்தங்களை மாற்ற நீங்கள் மீண்டும் சில வழிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் இதன்மூலம் டிரான்சிஸ்டர்களின் த்ரெஸ்ஹோல்டு மின்னழுத்தத்தை சரிசெய்யலாம் அவை விரைவாகவோ அல்லது மெதுவாகவோ இயங்கும் எனவே இது மீண்டும் வடிவமைப்பிற்கு புதிய பரிமாணத்தைத் திறக்கிறது எனவே இந்த நெகிழ்வுத்தன்மை இருந்தால் உங்கள் டிரான்சிஸ்டர் நிலை நெட்லிஸ்ட்டை நீங்கள் வடிவமைக்கும் விதம் அவற்றை நீங்கள் நிரலாக்கிக் கொள்ளும் விதம் அவற்றைப் பகிர்வது த்ரெஸ்ஹோல்டை சரிசெய்தல் ஆகியவற்றில் புதிய சவால்கள் உள்ளன ஆனால் இங்கே உள்ள ஒரே பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் இந்த வகையான வசதியைப் பெற விரும்பினால் உங்கள் புனைகதை இன்னும் கடினமாகிவிடும் பாரம்பரிய CMOS புனையலுக்கு இரட்டை கிணறு புனையமைப்பு செயல்முறை தேவைப்படுவதால் இப்போது எங்களுக்கு மூன்று கிணறு புனையமைப்பு செயல்முறை தேவைப்படுகிறது இது புனையல் செலவை அதிகரிக்கிறது கடைசியாக நாங்கள் தூங்கும் டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தி பவர் கேட்டிங் என்று அழைக்கப்படும் ஒரு முறையைப் பற்றி விவாதித்தோம் எனவே யோசனை மிகவும் எளிது பொதுவாக இந்த VDD மற்றும் VSS இந்த இரண்டு மின்சாரம் மின்னழுத்தங்களும் கேட்களை இயக்குகின்றன இப்போது குறைந்த அளவிலான VDV மற்றும் VSSV ஆகியவற்றில் துணை மின்னழுத்தம் உள்ளது எனவே நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த டிரான்சிஸ்டர்களை செயல்படுத்துவதன் மூலம் சில நேரங்களில் இந்த சர்க்யூட்டை தூக்க பயன்முறையில் அமைக்கலாம் எனவே இந்த டிரான்சிஸ்டரையும் இந்த டிரான்சிஸ்டர்களையும் SL 1 க்கு செலுத்தினால் அவை அணைக்கப்படும் எனவே இப்போது இந்த சர்க்யூட் இந்த குறைந்த மின்னழுத்தத்தால் இயக்கப்படும் எனவே இது பவர் டவுன் பயன்முறை போன்றது எனவே நாங்கள் இப்போது எந்த கணக்கீடும் செய்யாத நிலையில் நாங்கள் சுற்றுகளை தூக்க நிலையில் வைக்க முடிந்தால் மின் நுகர்வு கணிசமாகக் குறைக்கப்படலாம் இப்போது சில சுற்றுகள் சேமிப்பக கூறுகள் ஃபிளிப் ஃப்ளாப்புகளாக இருக்கலாம் எனவே நீங்கள் உண்மையில் VDD ஐ அணைக்க முடியாது எனவே நீங்கள் VDD ஐ அணைத்தால் நினைவக உறுப்புகளில் சேமிக்கப்பட்ட உங்கள் தரவு தொலைந்து போகக்கூடும் எனவே நீங்கள் மின்னழுத்த அளவைக் குறைக்கும் இடத்தில் பவர் டவுன் பயன்முறையை வைத்திருப்பது நல்லது தரவு சேமிப்பகத்தை தக்க வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் வேறு எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் மின்னழுத்தத்தை பயன்படுத்தத் தொடங்க முடிய வேண்டும் இது அடிப்படையில் ஸ்லீப் டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தி பவர் கேட்டிங் என்பதன் பொருள் ஒரு சிப் மட்டத்தில் நீங்கள் இதை எளிதாக செயல்படுத்த முடியும் நீங்கள் சில சக்தி சுவிட்ச் நிலையான கலங்களில் பதிக்கப்பட்டிருக்கலாம் இவை நிலையான கலங்களின் வரிசைகள் இந்த வகையான சுவிட்சுகள் உட்பொதிக்கப்பட்டிருக்கலாம் எனவே இந்த சுவிட்சுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த ஸ்லீப் டிரான்சிஸ்டர்களைப் ஆன் மற்றும் ஆஃப் சரிசெய்யலாம் எனவே இந்த நுட்பத்தை சரியான வழியில் பயன்படுத்தினால் நீங்கள் 1000 மடங்கு சக்தியைக் குறைக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இது அந்த வகையில் மிகச் சிறந்த வடிவமைப்பு சக்தியைக் கட்டுப்படுத்த நல்ல வடிவமைப்பு தத்துவம் ஆனால் நிச்சயமாக இதற்கு நிறைய பகுப்பாய்வு தேவைப்படுகிறது சுற்று நிலை பகுப்பாய்வு மற்றும் இந்த தூக்க முறைகளை நீங்கள் செயல்படுத்த அல்லது இணைக்க வேண்டிய தொகுதிகள் எவை என்பதைக் கண்டறிய கணக்கீடு எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் எனவே எங்கள் அடுத்த சொற்பொழிவுகளில் சக்தியைக் குறைப்பதற்கான வேறு சில நுட்பங்களைத் தொடர்கிறோம்